லீனியர் ரெக்ரெஸ்ஸன் குறித்த இந்த விரிவுரைக்கு வருக லீனியர் ரெக்ரெஸ்ஸன் மெத்தெட்ஐ இன்று நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறோம் இது டேட்டாகளை அனாலிசிஸ் செய்வதற்கும் மாடல்கள் உருவாக்குவதற்கும் மிகவும் பிரபலமான டெக்னிக் ஆகும் சில ஊக்கமளிக்கும் எடுத்துக்காட்டுகளுடன் தொடங்குவோம் ரெக்ரெஸ்ஸன் என்ன செய்கிறது இது ஒரு டெபென்டென்ட் வேறியபிள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட டெபென்டென்ட் வேறியபிள்கள் மற்றும் ஒரு இன்டெபென்டென்ட் வேறியபிள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இன்டெபென்டென்ட் வேறியபிள்கள் இடையே ஒரு பன்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் அல்லது மாடல் உருவாக்க பயன்படுத்தப்படும் இந்த வேறியபிள்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக எவ்வாறு தேர்வு செய்கிறோம் சிறிது நேரம் கழித்து கண்டுபிடிப்போம் ஆனால் அடிப்படையில் நாம் 2 மாறிகள் இடையே ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குகிறோம் அதை நீங்கள் எளிமையான கேஸில் எடுத்துக்கொள்ளலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பை நாம் ஒரு மாடலாக அழைக்கிறோம் எனவே இலக்கியத்தில் இது ரெக்ரெஸ்ஸன் மாடலை உருவாக்குவது என்று அழைக்கப்படுகிறது ஒரு மாடல் ஐடென்ட்டிபிகேஷன் என்றும் நாம் அழைக்கலாம் சில நேரங்களில் ஐடென்ட்டிபிகேஷன் ரெக்ரெஸ்ஸனில் மிகவும் பிரபலமாக இருக்கும் எனவே சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் விற்பனை விலையின் விளைவை விற்பனை அளவில் கண்டறிய நாம் ஆர்வமாக உள்ளோம் என்று வைத்துக்கொள்வோம் இந்த விளைவை நாம் ஏன் உண்மையில் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் எந்த வகையான விலையை தீர்மானிக்க விரும்புகிறோம் விற்பனையை அதிகரிப்பதற்காக அல்லது சிறந்த சந்தைப் பங்கைப் பெறுவதற்காக ஒரு பொருளின் விற்பனை விலையை நிர்ணயிக்க விரும்புகிறோம் அதனால்தான் விற்பனையில் விலை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதைக் கண்டறிய நாம் ஆர்வமாக உள்ளோம் எனவே இந்த கேஸில் நாம் ஏன் இதை முதலில் செய்கிறோம் என்பதை முதலில் டிபைன் செய்ய வேண்டும் நமது இறுதி நோக்கம் விற்பனை விலையை பெருக்குவதாகும் அது சந்தைப் பங்கை அதிகரிப்பதால் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்க நாம் முயற்சிக்கிறோம் எனவே இதேபோல் இந்த கேஸில் ஒரு இன்ஜினியரிங் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு ப்ராடக்ட்டின் ப்ராபெர்டிஸ்ஸை அளவிட அல்லது மதிப்பிட முயற்சிக்கும் ஒரு ப்ராப்ளத்தை பார்க்கிறோம் இது ஒரு கருவியின் மூலம் நேரடியாக அளவிட முடியாது இருப்பினும் பிற வேறியபிள்களை அளவிடுவதன் மூலம் ப்ராபெர்டிஸ்ஸை அளவிடுவதற்கு அல்லது மதிப்பிட முயற்சிக்கிறோம் ஒரு உதாரணமாக பாலிமரின் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை அளவிடுவதை எடுத்துக்கொள்வோம் தொடர்ச்சியாக அளவிட இது மிகவும் கடினம் மறுபுறம் டெம்பரேச்சர்மீடியம் விஸ்காஸிடி போன்ற செயல்முறை நிலைமைகளை அளவிட முடியும் இதிலிருந்து அறிவது என்னவென்றால் இந்த வேறியபிள்கள் டெம்பரேச்சர் விஸ்காஸிடி மற்றும் பலவற்றுடன் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை தொடர்புபடுத்தும் ஒரு மாடல் நம்மிடம் இருந்தால் நம்மால் ஊகிக்க முடியும் முதலில் நீங்கள் ஒரு மாடலை உருவாக்குகிறீர்கள் பின்னர் டெம்பரேச்சர் மற்றும் விஸ்காஸிடி கொண்டு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை கணிக்க அந்த மாடலை பயன்படுத்தலாம் எனவே அத்தகைய லிட்டரேச்சரில் சாஃப்ட் சென்சார் அல்லது சாப்ட்வேர் சென்சார் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் இந்த மாடல் நடைமுறையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு கருவியைப் பயன்படுத்தி அளவிட கடினமாக இருக்கும் வேறியபிள்களின் வேல்யூகளை தொடர்ந்து ஊகிக்க மறைமுகமாக நீங்கள் எப்போதும் இந்த மாடல் மற்றும் பிற வேறியபிள்கள் மூலம் அதை ஊகிக்கிறீர்கள் எனவே இவை நமக்கு நோக்கம் சரியாக உள்ள கேஸ்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நாம் மாடலை உருவாக்குகிறோம் என்பது தெளிவாக உள்ளது மேலும் நீங்கள் பணிபுரியும் பகுதியைப் பொறுத்து நோக்கம் டிபைன் செய்யப்படுகிறது எனவே ரெக்ரெஸ்ஸன் என்பது டேட்டாகளுடன் மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படும் ஸ்டாட்டிஸ்டிகள் டெக்னிக்களில் ஒன்றாகும் பொதுவாக இங்கு 2 கட்டுப்படுத்தும் கருத்துக்கள் உள்ளன இலக்கியத்தில் நமக்குத் தெரிந்த டெபென்டென்ட் வேறியபிள் ரெஸ்பான்ஸ் வேறியபிள் அல்லது ரெக்ரெஸ்ஸன்ட் அல்லது பிரடிக்டட் வேரியபிள் அல்லது வெறுமனே அவுட்புட் வேறியபிள் என அறியப்படுகிறது நாம் கணிக்க விரும்பும் வேறியபிளின் அவுட்புட் மாடலின் அடிப்படையில் இருக்கும் எனவே இந்த அவுட்புட் வேறியபிளை குறிக்கும் குறியீடு y ஆகும் மறுபுறம் இன்டெபென்டென்ட் வேறியபிள் என்று அழைக்கப்படுவது நம்மிடம் உள்ளது இது லிட்டரேச்சரில் சில சமயங்களில் பிரடிக்டர் வேறியபிள் அல்லது ரெக்ரெஸ்ஸன்ட் மற்றும் பிரடிக்டட் என்பதற்கு மாறாக ரெக்ரெஸ்ஸார் வேறியபிள் என்றும் அறியப்படுகிறது அல்லது இது எக்ஸ்ப்ளோரேடரி வேறியபிள் அல்லது மிகவும் எளிமையாக இன்புட் வேறியபிள் என்றும் அழைக்கப்படுகிறது இதற்கு இன்டெபென்டென்ட் வேறியபிள் என்ற வார்த்தையையும் ரெஸ்பான்ஸ்ற்க்கு டெபென்டென்ட் வேறியபிள்களையும் நாம் வைத்துக்கொள்வோம் இந்த விரிவுரையில் மற்ற சொற்களைப் பயன்படுத்த மாட்டோம் எனவே இன்டெபென்டென்ட் வேறியபிள் பொதுவாக x குறியீட்டால் குறிக்கப்படுகிறது எனவே எளிய கேஸாக ஒரே ஒரு வேறியபிள் மட்டுமே உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் இந்த இன்டெபென்டென்ட் வேறியபிள் x என்று குறிக்கப்படுகிறது மற்றும் டெபென்டென்ட் வேறியபிள் என்று அழைக்கப்படும் மற்றொரு வேறியபிள் உள்ளது அதை நாம் கணிக்க விரும்புகிறோம் அதை y என குறிப்போம் பல்வேறு கிளாசிபிகேஷன்கள் உள்ளன அதைப் பற்றிய ஒரு சுருக்கமான யோசனையை நாங்கள் உங்களுக்கு வழங்க உள்ளோம் யூனிவேரியேட் ரெக்ரெஸ்ஸன் ப்ராப்ளம் அல்லது ஒரு மல்டிவேரியேட் ரெக்ரெஸ்ஸன் ப்ராப்ளம் என அழைக்கப்படுவதை நாம் கொண்டிருக்கலாம் யூனிவேரியேட் என்பது நீங்கள் காணக்கூடிய எளிமையான ரெக்ரெஸ்ஸன் ப்ராப்ளமாகும் இது ஒரே ஒரு டெபென்டென்ட் வேறியபிள் மற்றும் ஒரு இன்டெபென்டென்ட் வேறியபிள் கொண்டுள்ளது மறுபுறம் நீங்கள் ஒரு மல்டிவேரியேட் ரெக்ரெஸ்ஸன் ப்ராப்ளத்தை பற்றி பேசினால் உங்களிடம் பல இன்டெபென்டென்ட் வேறியபிள்கள் மற்றும் பல டெபென்டென்ட் வேறியபிள்கள் உள்ளன எனவே பாடத்தை புரிந்து கொள்ள முதலில் எளிமையான ப்ராப்ளத்தை முழுமையாகப் புரிந்துகொள்வது நல்லது பின்னர் அதை நீட்டித்தால் புரிந்துகொள்வது மிகவும் எளிதானது என்பதை நீங்கள் காண்பீர்கள் நாம் லீனியர் வெர்சஸ் நான் லீனியர் ரெக்ரெஸ்ஸன் பற்றியும் புரிந்து கொள்ளலாம் லீனியர் ரெக்ரெஸ்ஸனில் இன்டெபென்டென்ட் மற்றும் டெபென்டென்ட் வேறியபிள்கள் இடையில் நாம் தேடும் ரிலேஷன்ஷிப் ஒரு லீனியர் பன்க்ஷன் ஆகும் அதேசமயம் ஒரு நான் லீனியர் ரெக்ரெஸ்ஸன் ப்ராப்ளத்தில் இன்டெபென்டென்ட் மற்றும் டெபென்டென்ட் வேறியபிள்கள் இடையில் உள்ள பன்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் ஆர்பிட்டரி அல்லது குவாட்ரடிக் அல்லது சைனுசாய்டல் அல்லது எந்தவொரு ஆர்பிட்டரி நான் லீனியர் பங்க்ஷனாக இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை சிறப்பாக விவரிக்கும் நான் லீனியர் பங்க்ஷனை நாம் கண்டறிய விரும்புகிறோம் அதுதான் நான் லீனியர் ரெக்ரெஸ்ஸனின் ஒரு பகுதியாக அமைகிறது ரெக்ரெஸ்ஸனை சிம்பிள் மற்றும் மல்டிபிள் என நாம் வகைப்படுத்தலாம் இந்த ஒற்றை டெபென்டென்ட் வேறியபிள் மற்றும் ஒற்றை இன்டெபென்டென்ட் வேறியபிள் இருந்தால் அது சிம்பிள் ரெக்ரெஸ்ஸன் அல்லது SISOசிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட் அமைப்பு என்றும் அழைக்கப்படுகிறது மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஸ்ஸனில் நமக்கு ஒரு டெபென்டென்ட் வேறியபிள் மற்றும் பல இன்டெபென்டென்ட் வேறியபிள்கள் இருக்கும் அவை MISOமல்டிபிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட் அதாவது பல உள்ளீட்டு ஒற்றை வெளியீடு எனவும் அழைக்கப்படுகிறது எனவே இவை ரெக்ரெஸ்ஸன் ப்ராப்ளத்தை குறிக்கும் பல்வேறு வழிகள் எளிமையான சிம்பிள் லீனியர் ரெக்ரெஸ்ஸன் என்பதிலிருந்து தொடங்குவதற்கான எளிய ப்ராப்ளத்தை நாம் இப்போது பார்ப்போம் இது ஒரே ஒரு இன்டெபென்டென்ட் வேறியபிள் மற்றும் டெபென்டென்ட் வேறியபிள் கொண்டிருக்கிறது அதை முழுமையாக அனலைஸ் செய்வோம் எனவே பயிற்சியைத் தொடங்குவதற்கு முன்பு நாம் முதலில் கேட்க விரும்பும் பல்வேறு கேள்விகள் இந்த வேறியபிள்கள் இடையே ஒரு ரிலேஷன்ஷிப் இருப்பதாக நாம் உண்மையில் நினைக்கிறோமா ஒரு ரிலேஷன்ஷிப் இருப்பதாக நாம் நம்பினால் அத்தகைய ரிலேஷன்ஷிப் லீனியரா மற்றும் அது வலுவாக உள்ளதா ரிலேஷன்ஷிப்பை எவ்வளவு துல்லியமாக நாம் மதிப்பிட முடியும் பிரடிக்சன் பண்ணக்கூடிய மாடல் நல்லதா நிச்சயமாக லீனியர் ரெக்ரெஸ்ஸனில் ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது என்ற அனுமானத்துடன் நாம் செல்கிறோம் ஆனால் அத்தகைய லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா என்பதை நீங்கள் உண்மையில் அறிய விரும்புகிறீர்கள் அது எவ்வளவு வலிமையானது எவ்வளவு வலுவாக டெபென்டென்ட் வேறியபிளின் ரெஸ்பான்சை இன்டெபென்டென்ட் வேறியபிள் பாதிக்கிறது எர்ரர் அல்லது ஸ்டோகாஸ்டிக் டேட்டாகளை கையாள்வதால் நாம் ஆர்வமாக உள்ளோம் நம்மிடம் குறிப்பிட்ட அப்ளிகேஷன்லிருந்து சேகரித்த ஒரு சிறிய மாதிரி மட்டுமே உள்ளது நம் மாடலின் அக்கியூரசி என்ன இந்த மாடலில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை அல்லது பாராமீட்டர்ஸ்களை நாம் எவ்வளவு அக்கியூரரட்டாக மதிப்பிட முடியும் இந்த கேள்விகளை நாம் இப்போது கேட்க விரும்புகிறோம் இந்த மாடலை நாம் பிரடிக்சன் நோக்கங்களுக்காகப் பயன்படுத்தினால் அது எவ்வளவு நல்லது ரெக்ரெஸ்ஸன் மாடலை உருவாக்கும் செயல்பாட்டில் பதிலளிக்க விரும்பும் கேள்விகள் இவை எனவே நீங்கள் செய்யும் அனுமானங்கள் மற்றும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சினைகள் ஆகியவற்றைப் பொறுத்து ரெக்ரெஸ்ஸன் செய்வதற்கு இலக்கியத்தில் பல மெத்தெட்கள் உள்ளன மேலும் அவை பின்னடைவைச் கிடைக்கின்றன நான் சொன்னது போல் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஸ்ஸன் என்பது மிக அடிப்படையான நுட்பமாகும் அதை நாம் முழுமையாக விவாதிப்போம் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஸ்ஸன் என்பது பல இன்டெபென்டென்ட் வேறியபிள்களின் நீட்டிப்பாகும் ஆனால் உங்களிடம் பல இன்டெபென்டென்ட் வேறியபிள்கள் இருக்கும்போது நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிற வகையான ப்ராப்ளம்களை சந்திக்க வேண்டி வரும் அவற்றை வித்தியாசமாக கையாள வேண்டும் மேலும் ரிட்ஜ் ரெக்ரெஸ்ஸன் அல்லது ப்ரின்சிபிள் காம்போனென்ட் ரெக்ரெஸ்ஸன் லாசோ ரெக்ரெஸ்ஸன் பார்சியல் லீஸ்ட் ஸ்கொயர் மற்றும் பல டெக்னிக்கள் உள்ளன இது மல்டி லீனியர் ரெக்ரெஸ்ஸனில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய இந்த வகையான ப்ராப்ளம்களைக் கையாளுகிறது நிச்சயமாக நான் லீனியர் ரெக்ரெஸ்ஸனில் ஏராளமான மெத்தெட்கள் உள்ளன பாலினாமியல் அல்லது ஸ்ப்லைன் ரெக்ரெஸ்ஸன் கொண்டிருக்கக்கூடிய சில எடுத்துக்காட்டுகளை மட்டுமே பட்டியலிட்டுள்ளேன் அங்கு ஈகுவேஷன்கள் வகை அல்லது பன்க்ஷனல் ரிலேஷன்ஷிப்பிற்கு ப்ரியோரியைக் குறிப்பிடவும் நீங்கள் நியுரல் நெட்வொர்க் அல்லது ஒரு சப்போர்ட் வெக்டார் ரெக்ரெஸ்ஸன் கொண்டிருக்கலாம் இவை டெபென்டென்ட் மற்றும் இன்டெபென்டென்ட் வேறியபிள்களுக்கு இடையில் நான் லீனியர் மாடல்களை உருவாக்க பயன்படும் மெத்தெட்கள் ஆகும் இப்போது சிம்பிள் லீனியர் ரெக்ரெஸ்ஸன் மட்டும் எடுத்துக்கொண்டு மேலும் பார்க்கலாம் எனவே ரெக்ரெஸ்ஸன் செயல்முறை ஒரு முறை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது இயற்கையில் இடெரேட்டிவ் ஆக செயல்படுகிறது எனவே நீங்கள் எங்களிடம் கேட்க வேண்டிய முதல் கேள்வி ரெக்ரெஸ்ஸன் தொடங்குவதற்கு முன்பு அதன் நோக்கம் என்ன என்று நீங்கள் கேட்கிறீர்கள் நீங்கள் மாடலை எதற்காக உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் வணிகத்தில் நான் சொன்னது போல பொருளின் விற்பனை விலையை நிர்ணயிப்பதற்காக நாம் மாடலை உருவாக்குகிறோம் எனவே இந்த விற்பனை விலை விற்பனையை எவ்வாறு பாதிக்கிறது என்பதில் நீங்கள் உண்மையில் ஆர்வமாக உள்ளீர்கள் உங்கள் உண்மையான நோக்கம் இதுதான் ஒரு இன்ஜினியரிங் கேஸை பொறுத்தவரையில் அவன் நோக்கம் கடினமாக அளவிடக்கூடிய வேறியபிளை மற்ற எளிதில் அளவிடப்பட்ட வேரியபிள்கள் கொண்டு மாற்றலாம் மற்றும் ஆன்லைனில் அளவிட கடினமாக உள்ளதை இந்த மாடல் மற்றும் மாடலின் கலவையைப் பயன்படுத்தி மற்றும் எளிதில் அளவிடப்படும் பிற வேரியபிள்கள் ஆகியவற்றைக் கொண்டு ஒரு வேறியபிளை நாம் கணிக்கிறோம் பின்னர் வெளிப்படையாக அந்த பாராமீட்டரை பயன்படுத்தி செயல்முறையை நாம் கண்காணிக்க முடியும் எனவே ஒவ்வொரு விஷயத்திற்கும் நோக்கம் நன்கு டிபைன் செய்யப்பட வேண்டும் பின்னர் அது உங்களை வேறியபிள்கள் தேர்வுக்கு இட்டுச் செல்கிறது நீங்கள் கணிக்க விரும்பும் அவுட்புட் வேறியபிள் எது மற்றும் அவுட்புட் வேறியபிளை பாதிக்கும் என்று நீங்கள் நினைக்கும் இன்புட் வேறியபிள்கள் யாவை எனவே நீங்கள் செட் ஆப் வேறியபிள்கள் தேர்வு செய்து மெஸர்மென்ட்ஸ் எடுக்கிறீர்கள் ஒரு மாதிரியைப் பெறுங்கள் எக்ஸ்பிரிமெண்ட்கள் டிசைன் செய்யுங்கள் இது விரிவுரையில் முழுவதுமாக பேசப்படவில்லை எனவே அர்த்தமுள்ள டேட்டாவை பெறுவதற்கான சரியான எக்ஸ்பிரிமெண்ட் டிசைனை நாம் செய்வோம் உங்களிடம் டேட்டா கிடைத்ததும் மாடலின் வகையை நாம் தீர்மானிக்க வேண்டும் மாடல் வகை என்று நாம் கூறுவது அது ஒரு லீனியர் மாடல் அல்லது நான் லீனியர் மாடல் எனவே நாம் ஒரு மாடல் வகையை தேர்ந்தெடுத்துள்ளோம் என்று சொல்லலாம் பின்னர் மாடலின் பாராமீட்டர்ஸ்களை பெற மெத்தெட்டின் வகையை நீங்கள் உண்மையில் தேர்வு செய்ய வேண்டும் அல்லது மாடலை ஐடென்டிபை செய்ய வேண்டும் துரதிர்ஷ்டவசமாக நாம் ஒரு மெத்தெட்டை பயன்படுத்தும் போது அது தொடர்புடைய அனுமானங்களுடன் வருகிறது நாம் செய்த அனுமானங்களை நீங்கள் சரிபார்க்க அல்லது சரிபார்க்க விரும்புகிறீர்கள் இந்த மாடலை பெறுவதில் நாம் செய்த அனுமானங்கள் சரியானதாக அல்லது தவறாக இருக்கலாம் இதைப் பயன்படுத்தி ரெஸிடுவல் அனாலைஸிஸ் அல்லது ரெஸிடுவல் ப்ளாட்ஸ் செய்கிறோம் எனவே மாடலை உருவாக்குவதில் நாம் செய்த அனுமானங்கள் ஏற்றுக்கொள்ள பட்டதா இல்லையா என்பதை ரெஸிடுவலை கொண்டு ஆராய்வோம் சில நேரங்களில் நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் செய்ய சில டேட்டாக்கள் மட்டும் உங்களிடம் இருக்கும் மற்றும் டேட்டா மிகவும் பேட் ஆக இருக்கலாம் ஆனால் இது உங்களுக்கு ஒரு முன்னதாக தெரியாது அவை உங்கள் மாடலிங் தரத்தை பாதிக்கக்கூடும் என்று அவற்றை வெளியேற்ற விரும்புகிறீர்கள் எனவே இந்த மோசமான டேட்டா பாயிண்ட்களில் இருந்து விடுபட நீங்கள் விரும்புகிறீர்கள் மேலும் மாடலை உருவாக்குவதற்கு அந்த நல்ல எக்ஸ்பிரிமெண்ட் அப்சர்வேஷன்களை மட்டுமே பயன்படுத்துங்கள் அத்தகைய அவுட்லையெர்ஸ்களை அல்லது மோசமான டேட்டாவை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பது ரெக்ரெஸ்ஸனின் ஒரு பகுதியாகும் நீங்கள் அவற்றை அகற்றிவிட்டு இந்த பயிற்சியை மீண்டும் செய்ய வேண்டும் இறுதியாக நீங்கள் மாடலை உருவாக்கியவுடன் நீங்கள் உண்மையில் சென்சிட்டிவிட்டி அனாலைஸிஸ் செய்ய வேண்டும் டேட்டாவில் ஒரு சிறிய எர்ரர் இருந்தால் அது ரெஸ்பான்ஸ் வேறியபிளை எவ்வளவு பாதிக்கிறது மற்றும் பல எனவே இது நீங்கள் செய்யும் சென்சிட்டிவிட்டி அனாலைஸிஸ் அல்லது பல வேரியபிள்கள் இருந்தால் இந்த கேள்வியை நாம் கேட்க விரும்புவோம் அவை அனைத்தும் வேரியபிள்கள் சமமாக முக்கியமானவைகளா அல்லது இன்புட் வேரியபிள்களில் ஒன்றை நாம் நிராகரிக்க வேண்டுமா எனவே இவை நீங்கள் செய்ய வேண்டியவை கொடுக்கப்பட்ட டேட்டா மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுத்த வேரியபிள்கள் செட்டிலிருந்து உங்களால் முடிந்த சிறந்த மாடலை நீங்கள் உருவாக்கியதும் நீங்கள் மேலும் தொடரவும் எனவே இந்த மாடல் அல்லது ரெக்ரெஸ்ஸன் மாடல் உருவாக்க நீங்கள் பயன்படுத்தும் டேட்டா ட்ரைனிங் டேட்டா என்றும் அழைக்கப்படுகிறது மாடலை ட்ரைன் செய்ய அல்லது மாடலின் பாராமீட்டர்ஸ்க்களை மதிப்பிடுவதற்கு நீங்கள் டேட்டாவை பயன்படுத்தியுள்ளீர்கள் இந்த டேட்டா செட் ட்ரைனிங் டேட்டா செட் என்று குறிக்கப்படுகிறது இப்போது நீங்கள் மாடலை உருவாக்கியவுடன் அது எவ்வளவு பொதுமைப்படுத்துகிறது என்பதைப் பார்க்க விரும்புகிறீர்கள் இது அவுட்புட் வேரியபிளை அல்லது டெபென்டென்ட் வேறியபிள் அல்லது நீங்கள் முன்னர் பார்த்திராத இன்டெபென்டென்ட் வேறியபிளின் வேல்யூவை பிரடிக்ட் செய்யுமா எனவே அது மாடலின் டெஸ்டிங் பேஸிற்க்கு வருகிறது எனவே டெஸ்ட் டேட்டா எனப்படும் டேட்டாவைப் பயன்படுத்தி பொருத்தப்பட்ட மாடலை மதிப்பீடு செய்கிறீர்கள் இந்த டெஸ்ட் டேட்டா ட்ரைனிங் டேட்டாவில் இருந்து வேறுபட்டது எனவே நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் அப்சர்வேஷன்களைச் செய்யும் போது உங்களிடம் நிறைய டேட்டா இருந்தால் ட்ரைனிங்க்கான தொகையை ஒதுக்கி டெஸ்டிங் க்கு மீதமுள்ள தொகையை ஒதுக்க வேண்டும் பொதுவாக மொத்த எக்ஸ்பிரிமெண்ட் டேட்டாவில் இருந்து 70 அல்லது 80 சதவிகித டேட்டா ட்ரைனிங் டேட்டாவாக அல்லது பாராமீட்டர்ஸ் பொருத்துவதற்குப் பயன்படுத்தப்படுகிறது மீதமுள்ள 30 மாடலை டெஸ்ட் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன உங்களிடம் அதிக எண்ணிக்கையிலான டேட்டா பாயிண்ட்கள் இருந்தால் இது பொதுவாக செய்யப்படுகிறது உங்களிடம் குறைவான எண்ணிக்கையில் அப்சர்வேஷன்கள் இருந்தால் நாம் உண்மையில் விளக்கும் பிற டெக்னிக்கள் உள்ளன உங்களிடம் உள்ள சிறிய மாதிரிகளுடன் எழுதப்பட்ட மாடல்களை எவ்வாறு மதிப்பீடு செய்வது எனவே முதலில் மாடல் ஆனது இதற்கு முன் காணாத டேட்டாவை எவ்வளவு நன்றாக கணிக்கிறது என்பதைக் கண்டுபிடித்து அதில் சாடிஸ்பய் அடைந்தவுடன் நீங்கள் நிறுத்தலாம் இல்லையெனில் எந்தவொரு அனுமானங்களின் லீனியர் மாடல் மற்றும் பல கீழும் நீங்கள் உருவாக்கிய சிறந்த மாடலாக இருந்தால் அது உங்கள் நோக்கத்திற்கு போதுமானதாக அல்ல நீங்கள் முன்னேறி மாடல் வகையை மாற்றினால் இப்போது ஒரு நான்லீனியர் மாடலை அறிமுகப்படுத்தலாம் அல்லது நீங்கள் குவாட்ரடிக் டெர்மை அறிமுகப்படுத்தலாம் நீங்கள் ஒரு பொதுவான ஃபார்மை பார்க்கலாம் மேலும் இந்த முழு விஷயத்தையும் மீண்டும் செய்யலாம் நீங்கள் எதைச் செய்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாடல் கிடைக்கவில்லை என்பதும் மாறக்கூடும் நீங்கள் தேர்ந்தெடுத்த வேறியபிள்கள் செட்டையும் நாம் நடத்திய எக்ஸ்பிரிமெண்ட்களின் வகையையும் நீங்கள் பார்க்க வேண்டும் எனவே மாடல் டெவெலப்மென்ட் பேஸ் ஐ பாதிக்கும் ப்ராப்ளம்கள் இருக்கலாம் எனவே உங்கள் எல்லா முயற்சிகளும் தோல்வியுற்றால் நீங்கள் சேகரித்த உங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் டேட்டாவைக் கூட பார்க்க விரும்பலாம் நீங்கள் எவ்வாறு எக்ஸ்பிரிமெண்ட்களை நடத்தினீர்கள் அதில் ஏதேனும் சிக்கல் இருக்கிறதா அல்லது நீங்கள் வேறியபிள்கள் தேர்ந்தெடுக்கும்போது ஏதேனும் சிக்கல் இருந்தனவா மற்றும் சில முக்கியமானவற்றை நீங்கள் தவறவிட்டீர்களா எனவே ரெக்ரெஸ்ஸனில் பல இருக்கிறது முழுவதையையும் நாங்கள் உங்களுக்கு வழங்கவில்லை ஒரு சிறிய பகுதியை மட்டுமே நாங்கள் விவரிக்கப் போகிறோம் ஒரு லீனியர் கேஸிற்கு ஒரு மாடலை எவ்வாறு உருவாக்குவது அல்லது டிரைன் செய்வது என்பது பற்றிய ஒரு சிறுகதையை மட்டுமே நாங்கள் வழங்குகிறோம் அனுமானங்களை எவ்வாறு மதிப்பிடுவது மற்றும் பொருத்தப்பட்ட மாடலை எவ்வாறு மதிப்பிடுவது இது அடிப்படையில் விரிவுரைகளின் மையமாக இருக்கும் எனவே ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் அதை நாம் முழுவதும் பயன்படுத்துவோம் இது 14 அப்சர்வேஷன்கள் கொண்ட சிறிய டேட்டா சாம்பிள் சேவை முகவர்களின்' சேவை பற்றிய ப்ராப்ளம் நாம் எடுத்துள்ளோம் இந்த சேவை முகவர்கள் உங்கள் வீட்டிற்கு வரும் ஃபோர்ப்ஸ் அக்வாகார்ட் சேவை முகவர் போன்றவர் என்று சொல்லலாம் அவர்கள் பல வீடுகளைப் பார்வையிடச் செல்கிறார்கள் அவர்கள் சேவை செய்ய வேண்டிய யூனிட் மற்றும் ரிப்பேர் பொறுத்து அதை சரி செய்ய சேவைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக் கொள்கிறார்கள் எனவே சேவை செய்ய எடுக்கப்பட்ட மொத்த நேரத்தையும் நிமிடங்களில்அதாவது அவர்கள் வெவ்வேறு வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதற்காக செலவழித்ததையும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர்கள் சேவையாற்றிய யூனிட்களின் எண்ணிக்கையையும் அவர்கள் தெரிவிப்பார்கள் எனவே ஒவ்வொரு நாளும் சேவை முகவர் வெளியே சென்று அவர் உண்மையில் செலவழித்த மொத்த நேரத்தைக் குறிப்பிடுகிறார் என்றும்அந்த நாள் முடிவில் அவர் அல்லது அவள் பழுதுபார்த்த யூனிட்களின் எண்ணிக்கையை தனது முதலாளிக்கு தெரிவிக்கிறார் என்றும் வைத்துக் கொள்வோம் இதுபோன்ற பல முகவர்கள் நகரத்தை சுற்றி வருகிறார்கள் என்றும் அவர்கள் ஒவ்வொருவரும் திரும்பி வந்து அறிக்கை செய்கிறார்கள் என்றும் சொல்லலாம் நீங்கள் உண்மையில் சேகரித்த ஒரே நபரின் அல்லது பல நபர்களின் 14 டேட்டா பாயிண்ட்கள் உங்களிடம் உள்ளன என்று சொல்லலாம் இதிலிருந்து நாம் உண்மையில் பதிலளிக்க விரும்பும் கேள்வி என்னவென்றால் கொடுக்கப்பட்டுள்ள இந்த டேட்டாவில் ஒரு முகவர் உங்களுக்கு டேட்டாவை அளிக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் நீங்கள் அவரை ஒரு வாரம் அல்லது ஒரு மாதத்திற்கு அவர்கள் எத்தனை நேரம் செலவிடுகிறார்கள் எத்தனை யூனிட்கள் ஒவ்வொரு நாளும் பழுது பார்க்கின்றனர் என்று கண்காணித்து சேவை முகவரின் செயல்திறனை தீர்மானிக்க விரும்புவீர்கள் வெகுமதி அளிப்பதற்காகவும் அல்லது சரியான முறையில் உங்களுக்குத் தெரிந்த அளவில் அவருடைய உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் இவ்வாறு செய்யலாம் ஆகவே உங்களுக்கு எடுக்கப்பட்ட நேரம் மற்றும் பழுதுபார்க்கப்பட்ட யூனிட்களின் எண்ணிக்கைக்கும் இடையே ஒரு ரிலேஷன்ஷிப் தெரிந்தால் யாராவது அதிக நேரம் எடுத்துக் கொண்டால் எதுவும் செய்யாமல் இருந்தால் அதிகமாக பழுது பார்க்காமல் இருந்தால் அவற்றை தெரிந்து கொள்ளலாம் பிறகு அவரிடம் சில திறமையில்லை என்று தெரிந்து கொள்ளலாம் அதற்கு ஒருவேளை அவர் பயணத்தின் இடையில் அதிக நேரத்தை வீணடிக்கிறார் என்றோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் எனவே நாம் சரியானதைக் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த முகவர்களின் உற்பத்தித்திறனை மேம்படுத்துவதற்காக சேவை முகவரின் செயல்திறனை உண்மையில் தீர்மானிப்பதும் செயல்திறனை பொறுத்து ஊக்கத்தொகை நிர்ணயிப்பதும் நம் நோக்கமாகும் எனவே யூனிட்களின் எண்ணிக்கையுடனும் எடுக்கப்பட்ட நேரத்துக்கும் இடையே ஒரு ரிலேஷன்ஷிப் வளர்ப்பதில் நாம் ஆர்வமாக உள்ளோம் வாதத்தின் பொருட்டு இப்போது நான் 2 வேரியபிள்கள் கேஸில் சொன்னது போல் நீங்கள் ஸ்கேட்டர் பிளாட் எனவே நீங்கள் முதலில் x ஆக்ஸிஸ் இல் யூனிட்கள் மற்றும் y ஆக்ஸிஸ் இல் நிமிடங்களை வைத்து எடுத்துள்ள டேட்டாவை நீங்கள் பிளாட் செய்கிறீர்கள் நாம் யூனிட்களை இன்டெபென்டென்ட் வேறியபிளாக மற்றும் நிமிடங்களை டெபென்டென்ட் வேறியபிளாக தேர்வு செய்யலாமா அல்லது மாற்றி தேர்வு செய்யலாமா என்று விரைவில் விவாதிப்பேன் ஆனால் அந்த நேரத்தில் நான் அதை x மற்றும் y ஆக்ஸிஸ்ஸில் பிளாட் செய்து டேட்டாவின் பரவலைப் பார்க்கிறேன் 2 வேரியபிள்கள் இடையே ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் இருப்பது போல் தெரிகிறது இப்போது நாம் இந்த லீனியர் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க விரும்புகிறோம் ஏனென்றால் டேட்டாவின் போக்கிலிருந்து ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் இருப்பதாக நாம் நம்புகிறோம் ஒரு அனுமானத்துடன் இந்த லீனியர் மாடலை உருவாக்க முயற்சிப்போம் இப்போது இந்த ப்ராப்ளத்தை நாம் குறிப்பிட சரியான கணித வடிவம் வருகிறது இன்டெபென்டென்ட் வேறியபிளின் டேட்டா பாயிண்ட்கள் xi ஐக் கொண்டிருக்கிறோம் எடுத்துக்காட்டில் n14 டேட்டா பாயிண்ட்கள் மற்றும் y என்பது டெபென்டென்ட் வேறியபிளாகும் இதை நாம் ப்ரெடிக்ஷன்க்கு அல்லது இந்த மாடலுக்கு நாம் விரும்பும் எந்த நோக்கமும் நிறைவேற பயன்படுத்த விரும்புகிறோம் இந்த கேஸில் நான் சொன்னது போல் x மற்றும் y இரண்டையும் கொடுத்துசேவை முகவர் வந்து தான் செலவிட்ட நேரம் மற்றும் நான் சரிசெய்த யூனிட்கள் எண்ணிக்கை என்று சொன்னால் நான் அதை மதிப்பிட விரும்புகிறேன் அதன் அடிப்படையில் ஒரு மாதத்திற்கு அல்லது ஒரு வாரத்திற்கு உரிய செயல்திறனை வைத்து சேவை முகவரை மதிப்பிட விரும்புகிறீர்கள் இந்த மாடலை உருவாக்குவதற்கான நோக்கம் அதுவே ஆகும் எனவே நாம் என்ன செய்யப்போகிறோம் என்றால் இந்த 14 அப்சர்வேஷன்களை எடுத்து நாம் மாடலை அமைக்கப் போகிறோம் எனவே நான் சொன்னது போல் நாம் லீனியர் மாடலை செய்ய முடிவு செய்துள்ளோம் பொதுவாக லீனியர் மாடலை y மற்றும் x க்கு இடையில் எழுதலாம் ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் அது எதுவாக இருந்தாலும் முந்தைய கேஸில் நேரம் அல்லது யூனிட்களாக இருந்தாலும் சரி அதை நாம் டெபென்டென்ட் வேறியபிளாக எடுத்துள்ளோம் அதை இன்டெபென்டென்ட் வேறியபிளின் அடிப்படையில் β0 β1x iஎன எழுதலாம் Β0 ஒரு கான்ஸ்டன்ட் அது இன்டர்செப்ட் டெர்ம் என அழைக்கப்படுகிறது இங்கு β1 ஸ்லோப் பை குறிக்கிறது எனவே β1 xi இன் மாற்றம் எவ்வாறு ரெஸ்பான்ஸ் வேறியபிள் y ஐ பாதிக்கிறது என்பதை உங்களுக்குக் கூறுகிறது β0 என்பது ஒரு கான்ஸ்டன்ட் இது ஒரு இன்டர்செப்ட் டெர்ம் ஆனால் xi இன்டெபென்டென்ட் வேறியபிளாக கொடுக்கப்பட்டிருப்பதால் நம்மிடம் உள்ள எந்த அப்சர்வேஷன்களையும் பெற முடியாது அப்சர்வேஷன்கள் எப்போதும் சில எரர்களைக் கொண்டிருக்கின்றன மேலும் அந்த எரர் εi என குறிக்கப்படுகிறது எனவே εi ஒரு எரரை குறிக்கிறது இப்போது இந்த எரர் எதனால் வந்தது என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும் இந்த எரர்க்கு பல காரணங்கள் இருக்கலாம் நாம் xi ஐ அல்லது yi ஐ துல்லியமாக அளவிடவில்லை அல்லது x மற்றும் y க்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்பை விளக்க நாம் தேர்ந்தெடுத்த மாடல் பார்ம் போதுமானதாக இல்லை என்பதால் கூட எரர் வந்திருக்கலாம் எனவே நம்மால் விளக்க முடியாமல் போனது εi என குறிக்கப்படுகிறது மேலும் இது ஒரு மாடலிங் எரர் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட சாதாரண லீஸ்ட் ஸ்கொயர் ரெக்ரெஸ்ஸனில் நாம் ப்ராப்ளத்தை அமைக்கும் போதெல்லாம் இன்டெபென்டென்ட் வேறியபிள் xi முற்றிலும் எரர் இல்லாததாக கருதப்படுகிறது அதாவது நாம் xi ஐ சரியாக அளவிட்டோம் என அர்த்தம் கொள்வோம் xi ஐப் அளிப்பதில் எரர் இல்லை மறுபுறம் டெபென்டென்ட் வேறியபிள் yi எரரை கொண்டிருக்கலாம் நாம் yi யைப் அளிப்பதில் எரரை அனுமதிக்கிறோம் ஆனால் எரர் ஒரு சிஸ்டமேட்டிக் எரர் இல்லை அது ஒரு ரேண்டம் எரர் அதை நாம் இப்போது மாடலிங் செய்கிறோம் நீங்கள் εi ஐ ஒரு மாடலிங் எரராகவும் பார்க்கலாம் இந்த குறிப்பிட்ட கேஸில் இந்த லீனியர் மாடல் அப்ராக்ஸிமேஷன் தான் என்று சொல்லும்போது நம்மால் விளக்க முடியாத எதையும் ரேண்டம் மாடலிங் எரர் ஆக கருதலாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட மாடல் பார்ம் சாதாரண லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் ஆதலால் இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் ஏரரை அனுமதிக்காது எனவே நீங்கள் இண்டிபெண்டன்ட் வேரியபிளை தேர்வு செய்யும்போது நீங்கள் கவனமாகச் செய்ய வேண்டிய விஷயங்களில் ஒன்று இது 2 வேரியபிள்கள் மத்தியில் மிகவும் அக்கியூரேட் ஆனது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் உங்களிடம் 2 வேரியபிள்கள் கேஸ் இருந்தால் நீங்கள் இண்டிபெண்டன்ட் வேரியபிளை மிகவும் அக்கியூரேட்டான ஒன்றாக தேர்வு செய்ய வேண்டும் உண்மையில் இது எரர் இல்லாமல் இருக்க வேண்டும் எனவே யூனிட்கள் மற்றும் நிமிடங்களின் கேஸை எடுத்துக் கொள்வோம் பொதுவாக ஒரு சேவை முகவரால் சரிசெய்யப்பட்ட யூனிட்களின் எண்ணிக்கை சரியாகப் அறிக்கை அளிக்கப்படும் ஏனென்றால் அவர் ஒவ்வொரு வாடிக்கையாளரிடமிருந்தும் ஒரு ரசீது வைத்திருப்பார் மேலும் அந்த யூனிட் சேவை செய்யப்பட்டதாகக் கூறி இதை திருப்பித் தருகிறார் மற்றும் சேவை முகவர் சேகரித்த மொத்த ரசீதுகளின் எண்ணிக்கை துல்லியமாக யூனிட்கள் சேவையின் எண்ணிக்கையை பிரதிபலிக்கிறது எனவே இந்த விஷயத்தை யாராவது ட்ரான்ஸ்கிரைப் செய்தால் ஒழிய ஒரு எரர் இருக்க முடியாது டிரான்ஸ்கிரிப்ஷனில் உள்ள எரரை சரியாக கணக்கிட முடியும் மேலும் இது ஒரு துல்லியமான யோசனையாக இருக்கும் ஏனெனில் இது ஒரு இன்டெக்ரல் நம்பர் இதில் எரர் இருக்க முடியாது மறுபுறம் எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்தின் அளவு பல காரணங்களால் மாறுபடும் ஒன்று அவர் உண்மையில் அந்த நாள் தொடங்கிய நேரம் முதல் அந்த நாள் முடியும் வரை உள்ள மொத்த நேரத்தையும் அந்த நபர் அறிக்கை செய்திருக்கலாம் இது சேவை நேரத்தை மட்டுமல்ல பயண நேரத்தையும் உட்படுத்தி இருக்கலாம் இருப்பிடத்தைப் பொறுத்து பயண நேரம் மாறுபடலாம் இது அந்த நாளின் நேரத்தைப் பொறுத்து மாறுபடலாம் போக்குவரத்தைப் பொறுத்து மாறுபடலாம் நெரிசல் அல்லது குறுக்கிட்ட ஏதோ ஒரு சம்பவத்தினால் கூட வேறுபடலாம் ஆகவே சேவை முகவர் ஸ்டாப் வாட்ச் உடன் சென்று பழுதுபார்க்கும் நேரத்தை சரியாக அளவிடாவிட்டால் நாம் கருத்தில் கொள்ளாத பிற காரணிகளைக் கூறியுள்ள நேரம் கொண்டுள்ளது பயண நேரம் உட்பட இந்த யூனிட்கள் அனைத்திற்கும் சேவை செய்வதில் செலவழித்த மொத்த நேரத்தை நீங்கள் அறிக்கை அளிப்பீர்கள் அதில் நீங்கள் பெறக்கூடிய டேட்டா உள்ளது எனவே நீங்கள் நிமிடங்களை ஒரு அப்ராக்ஸிமேஷன் ஆக மட்டுமே கருத வேண்டும் அது சேவை காரணமாக மட்டுமே என்று நீங்கள் கூற முடியாது அதில் நீங்கள் இடையூறாக கருதும் பிற காரணிகளையும் ரேண்டம் எரர் ஆக கொண்டிருக்கலாம் எனவே இந்த கேஸில் யூனிட்களை x வேறியபிள் ஆக தேர்ந்தெடுப்பது நல்லது ஏனென்றால் அது துல்லியமாக இருப்பதால் அதில் எந்த எரரும் இல்லை மேலும் நிமிடங்கள் y டெபென்டென்ட் வேறியபிள் ஆக இருக்கும் நீங்கள் பிரடிக்ட் செய்ய விரும்பும் வேறியபிளை எப்போதும் டெபென்டென்ட் வேறியபிள் ஆக தேர்வு செய்ய வேண்டும் என்று ஒரு வாதம் இருக்கலாம் என்பதைக் கவனியுங்கள் நீங்கள் ஒரு மாடலை உருவாக்கியவுடன் கொடுக்கப்பட்ட x கிவென் y ஐ அல்லது y கிவென் x ஐ பிரடிக்ட் செய்ய இந்த மாடலை பயன்படுத்த முடிவு செய்ய தேவையில்லை எனவே இந்த ஈகுவேஷனை நீங்கள் எவ்வாறு செலுத்துகிறீர்கள் என்பது முக்கியமல்ல இந்த மாடலை நீங்கள் எவ்வாறு உருவாக்குகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியமானது நீங்கள் சாதாரண லீஸ்ட் ஸ்கொயர் பயன்படுத்தும்போது இன்டெபென்டென்ட் வேறியபிள் மிகவும் அக்கியூரேட் மெஸர்மென்ட் என்பதை நீங்கள் உண்மையில் உறுதிப்படுத்த வேண்டும் அல்லது அது முடிந்தவரை உண்மையை நெருக்கமாக பிரதிபலிக்கிறது அதேசமயம் y மற்ற காரணிகள் அல்லது எரர்கள் மற்றும் பலவற்றைக் கொண்டிருக்கக்கூடும் மேலும் இந்த மெத்தட் அதற்கு பொருந்தும் தன்மை கொண்டது எனவே x மற்றும் y இரண்டிலும் குறிப்பிடத்தக்க எரர்கள் இருப்பதாக நீங்கள் நம்பினால் டோட்டல் லீஸ்ட் ஸ்கொயர் அல்லது ப்ரின்சிபிள் காம்போனென்ட் ரெக்ரெஸ்ஸன் எனப்படும் பிற மெத்தட்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த விரிவுரையில் கூற முடியாவிட்டாலும் நேரம் இருந்தால் அதை பற்றி பின்னர் சொல்வோம் எனவே அவசியமாக நான் சொல்வது என்னவென்றால் மெஸர்மென்ட்ஸ்களின் தரத்தின் அடிப்படையில் இன்டெபென்டென்ட் டெபென்டென்ட் வேறியபிள் என்றால் என்ன என்பதை நீங்கள் முடிவு செய்தவுடன் மேலே சென்று அனைத்து n அப்சர்வேஷன்களும் கொடுக்கப்பட்டால் β0 மற்றும் β1 இன் சிறந்த மதிப்பீடு என்ன என்று சொல்லலாம் நான் சொன்னது போல் β0 என்பது இன்டர்செப்ட் பராமீட்டர் மற்றும் β1 என்பது உண்மையில் ஸ்லோப் ஆகும் ஜாமெட்ரிக்கல்லி β0 ஐ இன்டர்செப்ட் செய்தால் β0 என்பது x0 ஆக இருக்கும்போது y இன் வேல்யூவை குறிக்கிறது எனவே நீங்கள் x0 என வைத்து இந்த லயன் y ஆக்ஸிஸை எந்த இடத்தில் இன்டர்செப்ட் செய்யும் என பாருங்கள் அந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் β0 ஆகும் மற்றும் இந்த ரெக்ரெஸ்ஸன் லயனின் ஸ்லோப்பை β1 குறிக்கும் எனவே நீங்கள் இன்டர்செப்ட் மற்றும் ஸ்லோப்பை மதிப்பிடுகிறீர்கள் எனவே இப்போது இந்த β0 மற்றும் β1 ஐ மதிப்பிடுவதற்கான மெத்தட் என்ன நாம் என்ன செய்வோம் என்றால் ஒரு வகையான தாக்த்ட் எஸ்பிரிமெண்ட் செய்து நீங்கள் β0 மற்றும் β1 இன் வேல்யூவை கொடுப்போம் பின்னர் நீங்கள் இந்த லயன் வரையலாம் எனவே நாம் வெவ்வேறு நபர்களிடம் β0 மற்றும் β1 இன் வேல்யூவை கேட்போம் பின்னர் அதற்கு பொருத்தமான லயன்களை வரைவோம் β0 மற்றும் β1 க்கு நீங்கள் எந்த வேல்யூவை முன்மொழிகிறீர்கள் என்பதைப் பொறுத்து லயன் இன் வடிவம் மற்றும் இன்டர்செப்ட் மற்றும் ஸ்லோப் வேறுபட்டதாக இருக்கும் நீங்கள் இதைச் செய்தவுடன் உண்மையில் நாம் திரும்பிச் சென்று அது அப்சர்வ் செய்யப்பட்ட வேல்யூவிற்க்கும் லயனிற்கும் இடையில் எவ்வளவு டிவியேஷன் உள்ளது என்பதைக் கண்டுபிடிப்போம் இந்த குறிப்பிட்ட கேஸில் அப்சர்வ் செய்த வேல்யூ yi கரெஸ்பாண்டிங் டு xi 8 ஆகும் இப்போது இந்த குறிப்பிட்ட ஈகுவேஷன் சரியாக இருந்தால் இது y இன் பிரடிக்டட் வேல்யூ அதாவது இந்த ஈகுவேஷன் படி x i இன் கொடுக்கப்பட்ட வேல்யூவிற்கு பிரடிக்டட் y இங்கே இருக்க வேண்டும் என நம்புகிறீர்கள் இந்த லயனில் இருக்கும் அப்சர்வ் செய்த வேல்யூவுக்கும் பிரடிக்டட் வேல்யூவுக்கும் இடையிலான இந்த டிவியேஷன் இந்த லயனில் இருக்கும் அதன் வெர்டிகல் டிஸ்டன்ஸ்ஸை எஸ்டிமேடட் எரர் என்று அழைக்கிறோம் எனவே ஆக்சுவல் எரர் என்ன என்று உங்களுக்குத் தெரியாது ஆனால் நீங்கள் β0 β1 க்கான வேல்யூகளை முன்மொழிந்தால் உடனடியாக இந்த எர்ரரின் மதிப்பீட்டை நம்மால் பெற முடிகிறது அது அந்த லயனில் இருந்து பாயின்ட்டின் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஆகும் எல்லா டேட்டா பாயிண்ட்களுக்கும் இந்த எரரை மதிப்பிடுகிறோம் எனவே நாம் ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்ட yi ற்கும் முன்மொழியப்பட்ட β0 மற்றும் β1 பராமீட்டர்கள் மற்றும் அனைத்து அப்சர்வேஷன்களுக்கும் நம்மிடம் உள்ள இண்டிபெண்டன்ட் வேறியபிள்களின் மதிப்பைப் பயன்படுத்தி εi ஐ கணக்கிடுகிறோம் இப்போது நாம் என்ன செய்வது ஒரு மெட்ரிக் சொல்லலாம் சிறந்த லயன் எது சிறந்த லயன் 1 என்று நாம் முன்மொழிகிறோம் இது சம் ஸ்கொயர் டிவியேஷன் அல்லது டிஸ்டன்ஸ்ஸை மினிமைஸ் செய்கிறது எனவே ஒட்டுமொத்தமாக நாம் டேட்டா பாயிண்ட்களுக்கு இந்த ஜியாமெட்ரிக் தூரத்தை கணக்கிடுவோம் ஜியாமெட்ரிக் தூரம் என்பது வேறொன்றுமில்லை இந்த வேல்யூவின் ஸ்கொயர் ஆகும் இதை கணக்கிடுவோம் மற்றும் அனைத்து n டேட்டா பாயிண்ட்களையும் கூட்டி தொகுப்போம் நாம் β0 மற்றும் β1 ஐக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் அது இந்த சம் ஸ்கொயர் வேல்யூவை மினிமைஸ் செய்கிறது அல்லது வெர்டிகல் டிஸ்டன்ஸ் கூட்டுத் தொகையை மினிமைஸ் செய்கிறது அல்லது அந்த லயனில் இருந்து பாயின்ட் இன் தூரத்தை மினிமைஸ் செய்கிறது எனவேலீஸ்ட் ஸ்கொயர் அல்லது சாதாரண லீஸ்ட் ஸ்கொயர் கருத்தில் ஒரு சிறந்த லயன் என்பது முன்மொழியப்பட்ட லயனில் இருந்து பாயிண்ட்களின் வெர்டிகல் டிஸ்டன்ஸ்ஸை மினிமைஸ் செய்யும் இப்போது நீங்கள் இந்த சூத்திரத்தை அமைத்தவுடன் சிறந்த β0 மற்றும் β1 ஐ எது கொடுத்தாலும் அது லயனில் இருந்து பாயிண்ட்களின் வெர்டிகல் டிஸ்டன்ஸ்ஸை மினிமம் ஆக கொண்டிருக்கும் இந்த β0 மற்றும் β1 ஐ உங்களிடம் கேட்பதற்குப் பதிலாக இதை இப்போது அனாலிடிகல் முறையில் செய்ய முடியும் இந்த ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளத்தை தீர்க்க முயற்சிக்கிறேன் அதாவது β0 மற்றும் β1 ஐ இதை மினிமைஸ் செய்யுமாறு கண்டுபிடிக்க வேண்டும் இது 2 பராமீட்டர்கள் கொண்ட அன்கன்ஸ்டரைன்ட் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் என்று அழைக்கப்படுகிறது இதை β0 வைத்து டிஃபரண்டியட் செய்து அதை 0 ஆக அமைத்தால் அவை பஸ்ட் ஆர்டர் கண்டிஷன் என அழைக்கப்படும் உங்களில் ஏற்கனவே சிறிது ஆப்டிமைசேஷன் செய்து இருப்பவர்களுக்கு கால்குலஸில் நான் செய்ய வேண்டியதெல்லாம் தெரியும் நான் இந்த பங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு β0 செய்து 0 ஆக செட் செய்ய வேண்டும் மேலும் பங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு β1 செய்து அதை 0 ஆக செட் செய்ய வேண்டும் இதன் விளைவாக வரும் ஈகுவேஷன்களை தீர்க்கவும் இறுதியாக நான் β0 மற்றும் β1 க்கான சொல்யூஷன் பெறுவேன் இது இந்த சம் ஸ்கொயர் எர்ரரை மினிமைஸ் செய்கிறது எனவே லீஸ்ட் ஸ்கொயர் டெக்னிக் β0 மற்றும் β1 இன் சிறந்த வேல்யூகளைப் பெற இதை ஒரு அளவுகோலாகப் பயன்படுத்துகிறது நிச்சயமாக நான் வேறு சில மெட்ரிக்கைப் பயன்படுத்துவேன் என்று சொல்வதன் மூலம் நீங்கள் எதிர்க்கலாம் ஒருவேளை நான் அப்சல்யூட் வேல்யூவை பயன்படுத்தி இருக்கலாம் இது ப்ராப்ளத்தை கடினமாக்கும் இந்த மெத்தட் 1700 களின் பிற்பகுதியில் காஸ் மற்றும் லெஜென்ட்ரே நபர்களால் முன்மொழியப்பட்டது இது ஒரு பிரபல மெத்தட் ஆகிவிட்டது இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் வேறு பல மெத்தட்கள் வந்துவிட்டன எனவே லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் மிகவும் பிரபலமான டெக்னிக் ஆகும் மேலும் இது எளிய கேஸ்களுக்கு அனாலிடிகல் பராமீட்டர்களை வழங்குகிறது எனவே நீங்கள் β0 மதிப்பிடப்படுகிறீர்கள் எனவே நீங்கள் பெறும் மதிப்பீடு மதிப்பீடு அல்ல இந்த மதிப்பீட்டை நீங்கள் உண்மையாகவே கருத வேண்டும் இது டேட்டாவிலிருந்து கிடைக்கும் மதிப்பீடாகும் நீங்கள் எனக்கு வேறு சாம்பிள் கொடுத்திருந்தால் எனக்கு வேறு மதிப்பீடு கிடைத்திருக்கும் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மதிப்பீடு உங்களுக்கு வழங்கப்பட்ட சாம்பிளின் பங்க்ஷன் ஆகும் எனவே அத்தகைய மதிப்பீடுகளை நாம் எப்போதும் எஸ்டிமேடட் குவாண்டிடி என்று குறிக்கிறோம் β1 இன் எஸ்டிமேடட் வேல்யூ x மற்றும் y க்கு இடையிலான கிராஸ் கோவேரியன்ஸ் ஸை வேரியன்ஸ் ஆப் x ஆல் வகுக்கப்படுகிறது இதை நீங்கள் நிரூபிக்க முடியும் இந்த கிராஸ் கோவேரியன்ஸ் அடிப்படையில் ஒரு பியர்சனின் கோயபிசியன்ட்Pearson's Coefficient போன்றது என்பதை நினைவில் கொள்க எனவே பியர்சனின் கோரிலேஷன் கோயபிசியன்ட் 1 அல்லது 1 க்கு அருகில் இருந்தால் ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் என்று நீங்கள் அர்த்தம் கொள்ளலாம் இதேபோல் β1 என்பதும் அந்த கோயபிசியன்ட்டின் பங்க்ஷன் ஆகும் இது x மற்றும் y இடையிலான கிராஸ் கோவேரியன்ஸ்ஸை ஒத்தி இருக்கும் β0 இன்டர்செப்ட் ஒன்றுமில்லை என மாறிவிடும் ஆனால் மீன் ஆப் y β1 ஸ்லோப் பராமீட்டர் மல்டிபிள் பை மீன் ஆப் x ஆகும் இது உங்கள் இன்டர்செப்ட் பராமீட்டர் நிச்சயமாக x0 y0 ஆக இருக்கும் என்று தெரிந்தால் அது ஒரு ப்ரியோரி என்று தெரியும் இந்த குறிப்பிட்ட உதாரணத்தில் நீங்கள் எந்த யூனிட்டுகளுக்கும் சேவை செய்யவில்லை என்றால் நீங்கள் பயணம் செய்யவில்லை என்று அர்த்தம் நீங்கள் விடுமுறையில் இருக்கிறீர்கள் என்று தெளிவாகச் சொல்லலாம் பின்னர் நீங்கள் சேவைக்கு 0 நேரம் எடுத்திருப்பீர்கள் எனவே எனக்குத் தெரியும் இந்த குறிப்பிட்ட கேஸில் நீங்கள் 0 யூனிட்டில் வேலை செய்திருந்தால் நீங்கள் எந்த நேரமும் எடுத்துக் கொண்டிருக்க கூடாது எனவே இன்டர்செப்ட் 0 ஐ கடந்து செல்ல வேண்டும் உங்களுக்குத் தெரிந்தால் இந்த லயனை 0 ஓரிஜின் வழியாக செலுத்தினால் நீங்கள் β0 ஐ மதிப்பிடக்கூடாது நீங்கள் இந்த பராமீட்டரை அகற்றிவிட்டு y β1x என எழுத வேண்டும் இந்த கேஸில் β1 க்கான சொல்யூஷன் மீண்டும் Sxx பை Sxy ஆக மாறும் தவிர இந்த Sxy என்பது கிராஸ் கோவேரியன்ஸ் மீன் பற்றியது அல்ல 0 பற்றி ஆகும் இதன் பொருள் இந்த எக்ஸ்ப்ரெஸ்ஸனில் நீங்கள் x̅y̅ 0 அக அமைத்துள்ளீர்கள் மேலும் நீங்கள் σxy ஐ ஓவர் ஆல் டேட்டா பாயிண்ட்ஸ் நியூமேரேட்டரில் பெறுவீர்கள் டிவைடட் பை σxi ஸ்கொயர் σ xi x̅ ஸ்கொயர்ஆகும் எனவே அடிப்படையில் நீங்கள் 0 ஐச் சுற்றியுள்ள வேரியன்ஸ் 0 0 0 ஐச் சுற்றியுள்ள கிராஸ் கோவேரியன்ஸ்ஸை எடுத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் நீங்கள் β1 இன் எஸ்டிமேடட் வேல்யூவை பெறுவீர்கள் நிச்சயமாக அந்த கேஸில் β00 என்று கருதப்படுகிறது எனவே லயன் 0 0 வழியாக செல்லும் மேலும் நீங்கள் மற்றொரு ஸ்லோப் பெறுவீர்கள் 0 0 ஐ கடந்து செல்ல நீங்கள் கட்டாயப்படுத்துகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதைச் செய்யும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனென்றால் அது ஓரிஜின் வழியாகச் செல்ல வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியாவிட்டால் இந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயப்படுத்தக் கூடாது நீங்கள் அதை அறிந்திருந்தால் பின்னர் நீங்கள் β00 ஐ உங்கள் உரிமைகளுக்குள் கட்டாயப்படுத்த இருக்கிறீர்கள் மீன் இற்கு பதிலாக அதை 0 ஐ சுற்றி கிராஸ் கோவேரியன்ஸ் மற்றும் வேரியன்ஸ் எடுத்துக்கொள்வதன் மூலம் செய்யலாம் எனவே இது சொல்யூஷன் பெறுவதைப் பொருத்தவரை உள்ளதாகும் இப்போது நீங்கள் சொல்யூஷன் கிடைத்ததும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு xi க்கும் மாடலை பயன்படுத்தி y இன் பிரடிக்டட் வேல்யூ என்ன என கேட்கலாம் எனவே மதிப்பிடப்பட்ட மாடலில் உங்கள் xi இன் மதிப்பை பொருத்தி yi பிரடிக்ட் செய்யலாம் இந்த மாடல் எஸ்டிமேடட் பாராமீட்டர் β̂0 மற்றும் β̂1 ஐப் பயன்படுத்துகிறது மேலும் yi கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு xi க்கும் எஸ்டிமேடட் குவாண்டிடி நான் மாடலை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு xi க்கும் கரஸ்பாண்டிங் yi ஐ மதிப்பிட முடியும் ஜாமெட்ரிக்கல்லி நீங்கள் உண்மையில் yi இந்த பாயிண்டில் மதிப்பிட முயற்சித்தால் அது இந்த லயனில் விழும் இந்த குறிப்பிட்ட ரெக்ரெஸ்ஸன் லயனை இன்டர்செக்ட் செய்யும் வெர்டிகல் லயனை நீங்கள் வரைகிறீர்கள் அந்த லயனில் உள்ள குறிப்பிட்ட பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டிற்கும் yi யைக் குறிக்கும் எனவே இந்த பாயிண்டில் உண்மையில் பிரடிக்டட் வேல்யூ என்றால் இந்த லயனில் இங்கே இருக்கும் இது சிறந்த fit லயனை குறிக்கிறது இந்த நீலக்கோடு லீஸ்ட் ஸ்கொயர் அர்த்தத்தில் சிறந்த fit லயனை குறிக்கிறது எனவே டெஸ்ட் டேட்டா தொகுப்பில் நீங்கள் முன்பு பார்த்திராத எந்த புதிய பாயிண்ட்டிலும் இதைச் செய்யலாம் இதிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய வேறு சில மெஸர்களைப் பார்ப்போம் கோயபிசியன்ட் ஆப் டீடெர்மினேஷன் r ஸ்கொயர் என அழைக்கப்படுவதைப் பற்றி நாம் பேசலாம் இது இந்த முறையில் டிபைன் செய்யப்படுகிறது இது வெறும் 1 அப்சர்வ் வேல்யூவிற்கும் பிரடிக்டட் வேல்யூ விற்கும் இடையிலான வேறுபாடு ஸ்கொயர் டிஃபரன்ஸ் சம்டு ஓவர் ஆல் டேட்டா பாயின்ட்ஸ் டிவைடட் பை வேரியன்ஸ் ஆப் y ஆகும் இது yi y̅ 2ஆகும் எனவே அடிப்படையில் r ஸ்கொயர் எனப்படும் இந்த குறிப்பிட்ட அளவு 0 முதல் 1 வரை இருக்கும் எனவே இதை எவ்வாறு அர்த்தம் கொள்வது டினாமினேட்டர் yi இன் வேறியபிலிட்டி இதன் மூலம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அதாவது உங்களிடம் yi கொடுக்கப்பட்டுடேட்டாகளில் எவ்வளவு வேரியன்ஸ் உள்ளது என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சித்தால் இந்த குறிப்பிட்ட விஷயம் நிச்சயமாக n ஆல் வகுக்கப்படும் போது இது y இன் வேரியன்ஸ்ஸை உங்களுக்கு வழங்குகிறது ஆகவே நீங்கள் இந்த அளவு வேறியபிலிட்டி உள்ளது என சொல்லலாம் நான் மாடலை உருவாக்கி xi க்கு y இல் செல்வாக்கு இருந்தால் yi யைக் கணிக்க முயற்சிக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் நான் வேறியபிலிட்டியை குறைக்க முடியும் என்னால் ஒரு சிறந்த ப்ரெடிக்ஷன் செய்ய முடியும் yi ஐ தீர்மானிப்பதில் xi ஒரு வலுவான செல்வாக்கைக் கொண்டிருந்தால் yi மற்றும் ŷi க்கு இடையிலான டிஃபரன்ஸ் குறைவாக இருக்க வேண்டும் எனவே நியூமேரேட்டர் வேறியபிலிட்டியை குறிக்கிறது இது வேறியபிள் x அல்லது இன்டிபெண்டண்ட் வேறியபிள் xi ஆல் விளக்கப்படுகிறது எனவே நியூமேரேட்டர் அப்ராக்ஸிமேட்டலி டினாமினேட்டர்ற்கு சமமாக இருந்தால் நீங்கள் அடிப்படையில் 1 ஐப் பெறுவீர்கள் r ஸ்கொயர் 0 க்கு நெருக்கமாக இருக்கும் இதன் உட்பொருள் xi என்பது yi ஐ விளக்குவதில் மிகக் குறைவான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மேலும் y மற்றும் x க்கு இடையில் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை மறுபுறம் நியூமேரேட்டர் 0 க்கு அருகில் இருந்தால் r ஸ்கொயர் 1 க்கு அருகில் உங்களுக்கு கிடைக்கும் அது xi yi யின் வேறியேஷனை விளக்க முடியும் என்பதைக் குறிக்கிறது அதாவது xi க்கும் yi க்கும் இடையே ஒரு வலுவான ரிலேஷன்ஷிப் உள்ளது என பொருள்படும் எனவே 0 க்கு நெருக்கமான வேல்யூஸ்கள் ஒரு மோசமான fit ஐக் குறிக்கின்றன 1 க்கு நெருக்கமான வேல்யூகள் ஒரு நல்ல fit ஐக் குறிக்கின்றன ஆனால் ப்ராப்ளம் அங்கு முடிவதில்லை R ஸ்கொயர் 1 ஐ நெருங்கினால் உங்கள் வேலை முடிந்துவிட்டது மற்றும் லீனியர் ரிலேஷன்ஷிப் நல்லது மற்றும் பலவற்றை நீங்கள் முடிவு செய்யக்கூடாது எடுத்துக்காட்டாக அன்ஸ்காம்பே டேட்டா நான் கடைசி வகுப்பில் பார்த்தபோது 4 டேட்டா செட்களுக்கான அன்ஸ்காம்ப் டேட்டாவைக் கண்டுபிடிக்க முயற்சித்தால் நீங்கள் அனைத்து r ஸ்கொயர்களையும் 1 க்கு நெருக்கமாகப் பெறுவீர்கள் அதாவது லீனியர் மாடல் நல்லது என்று அர்த்தமல்ல ஒரு லீனியர் மாடல் நல்லது என்று நீங்கள் முடிவுக்கு வருவதற்கு முன் மற்ற மெசர்ஸ்களைப் பார்க்க வேண்டும் 1 க்கு நெருக்கமான வேல்யூ ஒரு நல்ல தொடக்க பாயிண்ட் ஆகும் ஆமாம் நீங்கள் இப்போது கொஞ்சம் உறுதியளிக்கலாம் லீனியர் மாடல் ஆனது yi மற்றும் xi க்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்பை விளக்கக்கூடும் அட்ஜஸ்டட் r ஸ்கொயர் என்று ஒன்று உள்ளது அது குறுக்கே வரும் நீங்கள் டினாமினேட்டரை பார்த்தால் நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை மதிப்பிட முயற்சித்தால் xi க்கு எந்த செல்வாக்கும் இல்லை என்று நீங்கள் கூறிவிட்டு அந்த yβi ஐ கைவிட்டு லீஸ்ட் ஸ்கொயர் அர்த்தத்தில் β0 ஐ மதிப்பிட முயற்சிக்கவும் β0 இன் சிறந்த மதிப்பு உண்மையில் y̅ இன் சிறந்த மதிப்பீடு என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நீங்கள் டினாமினேட்டரை β0 என்ற பராமீட்டர் உடன் ஒரு மாடலை பொருத்துவதாக கருதலாம் மறுபுறம் மாடலில் நியூமேரேட்டர் 2 பராமீட்டர்கள் பயன்படுத்தி சிறந்த fit கிடைக்க வழி செய்கிறது பொதுவாக நீங்கள் அதிக பராமீட்டர்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் ஒரு சிறந்த fit பெற வேண்டும் எனவே பொதுவாக நியூமேரேட்டர் வேல்யூ பெறப்படுகிறது ஏனெனில் நீங்கள் 2 பராமீட்டர்களை பயன்படுத்தியுள்ளீர்கள் அதேசமயம் டினாமினேட்டரில் 1 பராமீட்டரை மட்டுமே பயன்படுத்தியிருக்கிறீர்கள்எனவே நீங்கள் ஒரு சிறந்த fit ஐப் பெற அதிக பராமீட்டர்களை பயன்படுத்த வேண்டும் yi மற்றும் xi க்கு இடையில் ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் இருப்பதால் பெற முடியாது எனவே நீங்கள் திரும்பிச் சென்று நீங்கள் பயன்படுத்திய பராமீட்டர்களின் எண்ணிக்கை அல்லது நியூமேரேட்டரை மதிப்பிடுவதில் பயன்படுத்தப்படும் டிகிரீஸ் ஆப் பிரீடம் எண்ணிக்கையை கணக்கில் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக உங்களிடம் n டேட்டா பாயிண்ட்கள் உள்ளன இந்த கேஸில் p 2 பராமீட்டர்கள் மேலும் p 1 இது β1 மட்டுமே நிகழும் எனவே n 2 என்பது நியூமேரேட்டர் வேறியபிலிட்டி மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் டிகிரீஸ் ஆப் பிரீடம் எண்ணிக்கையை குறிக்கும் அதேசமயம் டினாமினேட்டர் வேறியபிலிட்டி மதிப்பிடுவதற்கு n 1 பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் நீங்கள் டினாமினேட்டர்ற்கு β0 பராமீட்டரை மட்டுமே பயன்படுத்தியுள்ளீர்கள் அதேசமயம் நீங்கள் நியூமேரேட்டரை மதிப்பிட 2 பராமீட்டர்களைப் பயன்படுத்தினீர்கள் எனவே டிகிரீஸ் ஆப் பிரீடம் எண்ணிக்கையைப் பிரிப்பதன் மூலம் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும் மற்றும் அட்ஜஸ்டட் r ஸ்கொயர் அடிப்படையில் இந்த அட்ஜஸ்ட்மெண்டை அளிக்கிறது மேலும் இது r ஸ்கொயரிலிருந்து வேறுபட்ட வேல்யூவை கொடுக்கிறது இது டெபென்டென்ட் மற்றும் இன்டெபென்டென்ட் வேறியபிள்களுக்கு இடையில் ஒரு நல்ல லீனியர் மாடல் இருக்கிறதா என்று நான் தீர்மானிப்பதற்கான மிகவும் துல்லியமான வழியாகும் இந்த கேஸில் p 1 ஏனென்றால் எனக்கு 1 விளக்கமளிக்கும் வேறியபிள் மட்டுமே உள்ளது ஆனால் இது பல இன்டெபென்டென்ட் வேறியபிள்கள் கேஸுக்கு நீட்டிக்கப்படலாம் அங்கு p என்பது மாடலை பொருத்துவதற்கு நாம் தேர்ந்தெடுத்த இன்டெபென்டென்ட் வேறியபிள்களின் எண்ணிக்கையாகும் இறுதியாக R கமாண்ட் உடன் முடிவடையும் ஒரு லீனியர் மாடலை பொருத்துவதற்கான R கமாண்ட் lm ஆகும் நீங்கள் டேட்டா செட்டை லோட் செய்திருந்தால் நீங்கள் எந்த வகையான வேறியபிள் டெபென்டென்ட் வேறியபிள் மற்றும் எவை இன்டெபென்டென்ட் வேறியபிள் என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் இந்த கேஸில் நாங்கள் நிமிடங்களை டெபென்டென்ட் வேறியபிள் ஆகவும் யூனிட்களை இன்டெபென்டென்ட் வேறியபிள் ஆகவும் சுட்டிக்காட்டியுள்ளோம் இவை டேட்டா செட்டின் ஒரு பகுதியை உருவாக்கும் வேறியபிள்கள் அவை இந்த வேறியபிள்கள் என டிபைன் செய்யப்பட்டிருப்பதால் அவற்றைப் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் ஏற்கனவே பார்த்த டேட்டா செட்டை லோட் செய்வதற்கு lm என்பது நீங்கள் மாடலை உருவாக்கப் பயன்படுத்துவீர்கள் மற்றும் நீங்கள் டெபென்டென்ட் மற்றும் இன்டெபென்டென்ட் வேறியபிள் என்ன என்பதைக் குறிக்கிறீர்கள் பின்னர் இங்கே கொடுக்கப்பட்ட ஒரு அவுட்புட் பெறுவீர்கள் முதலில் நீங்கள் ரெஸிடுவல் ரேஞ்ச் ஜ பெறுவீர்கள் இது எல்லா டேட்டா பாயிண்ட்களுக்கும் εi இன் எஸ்டிமேடட் வேல்யூ என்று நான் சொன்னேன் இந்த கேஸில் 14 ரெஸிடுவல்களுகம் வழங்கப்படவில்லை மாக்ஸ் வேல்யூ மின் வேல்யூ பஸ்ட் குவார்டைல் தேர்ட் குவார்டைல்மீடியன் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது நான் இப்போது 2 பராமீட்டர்கள் மட்டுமே பார்ப்பேன் β0 இது முதலாவது இண்டெர்செப்ட் இங்கே β0 எஸ்டிமேடட் வேல்யூகள் இருக்கிறது β1 ஸ்லோப் பராமீட்டரின் டேட்டா செட்டிற்கான எஸ்டிமேடட் வேல்யூகள் 15 இப்போது நான் இந்த குறிப்பிட்ட லயனில் மட்டுமே கவனம் செலுத்துவேன் இது r ஸ்கொயர் வேல்யூவை பற்றி பேசுகிறது இது மாடலின் தரத்தை தீர்மானிக்க நாம் விளக்கினோம் இது மிக உயர்ந்த r ஸ்கொயர் அல்லது அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர் ஆக இருக்கும் எனவே இதிலிருந்து நாம் ஒரு லீனியர் மாடலானது x மற்றும் y க்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்பை மிகத் துல்லியமாக விளக்குகிறது ஆனால் நாம் முடிக்கவில்லை இன்னும் ரெஸிடுவல் அனாலைஸிஸ் செய்ய வேண்டும் நீங்கள் லீனியர் மாடல் போதுமானது தீர்மானிப்பதற்கும் முடிவு செய்வதற்கும் நீங்கள் பிளாட் என்று அழைப்பதை மேலும் செய்ய வேண்டும் இதையும் அவுட்புட் பற்றியும் அடுத்தடுத்த விரிவுரைகளில் விளக்குவேன மீண்டும் அடுத்த விரிவுரையில் உங்களைப் பார்ப்போம்